தாவர வளர்ச்சி உயிரியல் வகுப்பிற்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம் இன்றைய வகுப்பில் வாஸ்குலர் திசு வளர்ச்சியை பற்றி காண்போம் தாவரங்களில் எல்லா பகுதிகளுக்கும் எல்லாவற்றையும் கொண்டு செல்லும் ஒரு முக்கிய போக்குவரத்து அமைப்பு வாஸ்குலர் திசு ஆகும் இந்த போக்குவரத்து அமைப்பு தாவரங்களின் வாழ்வாதாரத்திற்கு முக்கியமாகும் எல்லா உயிரினங்களிலும் ஒரு வகையான போக்குவரத்து அமைப்பு இருக்கும் விலங்கினங்களில் அது சுற்றோட்ட தொகுதியாகும் அதற்கான முக்கிய உறுப்பு இதயம் ஆகும் ஆனால் தாவரங்களில் போக்குவரத்து அமைப்பு சுற்றோட்ட முறையில் இருக்காது அவை இணையொத்த திசுக்களான சைலம் மற்றும் ஃபுளோயமால் ஆனது பொதுவாக சைலம் தண்ணீர் மற்றும் தாதுக்களை மண்ணிலிருந்து தாவரங்களின் எல்லா இடங்களுக்கும் எடுத்து செல்கிறது ஃபுளோயம் ஒளிச்சேர்க்கைப் பொருள்கள் மற்றும் சமிக்ஞை மூலக்கூறுகளை எடுத்து சென்று ஒவ்வொரு தாவரப் பகுதிக்கும் ஒதுக்குகிறது தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையிலான போக்குவரத்து அமைப்பின் முக்கிய வேறுபாடு என்னவென்றால் விலங்குகளுக்கு குழாய்களான அர்டேரி மற்றும் வெய்ன் போக்குவரத்தை நடத்துகிறது எனவே செல்லுக்கு வெளியே நடக்கும் போக்குவரத்துக்கு பிரத்யேக வடிவமைப்பு உள்ளது ஆனால் தாவரங்களுக்கு செல்கள் வழியே போக்குவரத்து நடக்கிறது சைலம் மற்றும் ஃபுளோயமிற்கு பிரத்யேக செல் அம்சங்கள் கொண்ட செல்களால் ஆனது இங்கு போக்குவரத்துக்கு ஒரு செல்லில் இருந்து மற்றொரு செல்லிற்கு நகர்கிறது வாஸ்குலர் திசுக்கள் மூன்று கூறுகளை கொண்டது அவை சைலம் ஃபுளோயம் மற்றும் கேம்பியம் அல்லது புரோகேம்பியம் புரோகேம்பியம் இரண்டாம் நிலை திசுக்களை உருவாக்கும் ஸ்டெம் செல்களாகும் இவை இரண்டாம் நிலை வளர்ச்சியின் போது கேம்பியத்தை உருவாக்கும் சைலம் மற்றும் ஃபுளோயமின் திசு அமைப்பு உறுப்பைச் சார்ந்தது எனவே வேர் தண்டு இலை என்று ஒவ்வொரு இடங்களிலும் வாஸ்குலர் திசு அமைப்பு வெவ்வேறு முறையை கொண்டுள்ளது மேலும் வாஸ்குலர் திசு வளர்ச்சிக்கான முறை எம்பிரியோஜெனிசிஸ் கட்டத்திலேயே முடிவு செய்யப்படுகிறது முதன்மை வசுகுலர் திசுக்களாக இங்கு நீங்கள் பார்ப்பது புரோகேம்பியம் திசுக்கள் இவை கேம்பியம் செல்களை உருவாக்குகிறது இது முதன்மை வேர் முனை இங்கு வாஸ்குலர் திசு எவ்வாறு அமைந்துள்ளது என்றல் வெளிப்புறத்தில் புறத்தோல் அடுத்து புறணி அடுத்து அகத்தோல் மற்றும் இறுதியாக பெரிசைக்கிள் பெரிசைக்கிள் வாஸ்குலர் திசுவில் இருக்கும் வழக்கமாக அரபிடோப்சிஸ் மாதிரி தாவரத்தின் முதன்மை வேரில் பெரிசைக்கிளுக்கு கீழ் சைலம் மற்றும் சைலமின் நேரியல் அச்சு உள்ளது சைலமில் புரோடோசைலம் மற்றும் மெட்டாசைலம் உள்ளது மற்றும் இரு துருவங்களிலும் ஃபுளோயம் திசுக்கள் உள்ளது எனவே இவை ஃபுளோயம் திசு துருவம் மற்றும் ஃபுளோயம் திசு ஃபுளோயம் திசுவின் இரண்டு முக்கிய கூறுகள் சல்லடை குழாய்கள் மற்றும் துணைசெல்கள் மேலும் இதை வெவ்வேறு இடங்களில் இதை குறுக்கு வெட்டு செய்தால் திசு அமைப்பு வித்தியாசமாக இருக்கும் இப்போது கேள்வி என்னவென்றால் வாஸ்குலர் திசுக்கள் எவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது மற்றும் புரோகேம்பியம் அல்லது வாஸ்குலர் புரோகேம்பியம் எவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது ஆரம்பகால எம்பிரியோஜெனிசிஸ்ஸில் நில திசு இனிஷியல் மற்றும் வாஸ்குலர் ஸ்டெம் செல் இனிஷியலைப் பார்க்கலாம் இவை நில திசு முன்னோடி மற்றும் இது பெரிசைக்கிள் இது வாஸ்குலர் ஸ்டெம் செல்கள் இந்த வகையான செல் விவரக்குறிப்பு மற்றும் வடிவமைப்பில் ஆக்சின் மிகவும் முக்கியமானது ஆக்ஸின் ஒரு போலார் கூறு இவை PIN புரதம் மூலன் கடத்தப்படுகிறது எனவே PIN புரதம் ஆக்ஸினை ஒரு குறிப்பிட்ட திசு அல்லது உறுப்புக்கு பகிர்ந்தளிக்க அவசியமானது மேலும் இந்த PIN புரதம் சமச்சீரற்ற முறையில் செல்லில் அமைந்திருக்கும் எனவே இவை போக்குவரத்து புரதங்கள் என்பதால் இவை செல் அமைந்திருக்கும் மேலும் இதன் சமச்சீரற்ற மைப்பு போலார் ஆக்ஸின் போக்குவரத்தை வழிநடத்தும் ஆரம்ப கட்டங்களில் ஆக்ஸின் போலராக கடத்தப்படுகிறது இந்த போலார் போக்குவரத்து MP எனும் ஒரு வகை ட்ரான்ஸ்க்ரிப்ஷன் காரணியை செயல்படுத்துகிறது இது ஒரு வகையான AUXIN RESPONSE FACTOR MP புரோகேம்பியத்தை அடையாளப்படுத்துவதற்கு தேவையான ரெகுலேட்டரை செயல்படுத்துகிறது அந்த ரெகுலேட்டர்கள் ஹோமியோபாக்ஸ் ட்ரான்ஸ்க்ரிப்ஷன் காரணியான ATHB8 மற்றும் HB8 இவ்வாறு தான் புரோகேம்பியம் குறிப்பிடுதல் எம்பிரியோஜெனிசிஸ் கட்டத்தில் நடைபெறுகிறது பின்னர் வரும் கட்டங்களில் புரோகேம்பியமின் நிலை அல்லது அதனுடைய ஸ்டெம் செல் விதி வேரில் எவ்வாறு பராமரிக்கப்படுகிறது வேரை குறுக்கு வெட்டு செத்தால் இதுதான் சைலம் அச்சு இது ஃபுளோயம் துருவம் மற்றும் இவை புரோகேம்பியம் திசுக்கள் ஃபுளோயம் செல்லுக்கும் புரோகேம்பியம் செல்லுக்கும் இடையே சமிக்ஞைகள் உள்ளது CLE 41 மற்றும் 44 என்ற இரண்டு சமிக்ஞை மூலக்கூறுகள் ஃபுளோயம் செல்லில் இருந்து PXY மற்றும் TDR ரிசெப்டர் வாயிலாக புரோகேம்பியம் செல்கள் பெற்றுக்கொள்கிறது இது ஹோமியோபாக்ஸ் புரதமான WOX 4 ஐ செயல்படுத்துகிறது அவை புரோகேம்பியத்தின் ஸ்டெம் செல் விதியை தீர்மானிக்கிறது திசு வடிவமைத்தல் எவ்வாறு நடக்கிறது எனவே ஆக்சின் மற்றும் சைட்டோகினின் அவற்றின் முரண்பாடான தொடர்பு வேரில் சரியான திசு அமைப்பை உறுதி செய்கிறது ஆகையால் ஆக்சின் மற்றும் சைட்டோகினின் வேரில் IAA2 புரோமோட்டார் ஊக்குவிக்கும் GUS ஆக இருக்கிறது IAA2 மரபணு ஆக்ஸின் சமிக்ஞை பாதையின் இலக்காகும் எனவே எங்கெல்லாம் இதன் வெளிப்பாடு இருக்கிறதோ அங்கெல்லாம் ஆக்ஸின் சமிக்ஞை செயல்படுகிறது மற்றும் இது ரெஸ்பான்ஸ் ரெகுலேட்டர் ARR 5 இவை டவுன்ஸ்ட்ரீம் மரபணு சைட்டோகினின் சமிக்ஞை பாதையின் மூலம் கட்டுப்படுத்தப்படுகிறது இந்த செல்களில் சைட்டோகினின் சமிக்ஞை செயலில் இருப்பதை அதன் வெளிப்பாடு முறையை வைத்து தெரிந்துகொள்ளலாம் முதன்மை வேரில் ஆக்ஸின் அளவு சைலம் அச்சுவில் அதிகமாக இருக்கிறது புரோகேம்பியம் செல்லில் குறைவாக இருக்கிறது மேலும் சைலம் அச்சுவில் புரோடோ சைலமின் வெளிப்பாடு மெட்டாசைலமை விட அதிகம் உள்ளது சைலம் திசுவில் சைட்டோகினின் சமிக்ஞை குறைவாக இருக்கிறது ஆனால் புரோகேம்பியம் திசுவில் சைட்டோகினின் வெளிப்பாடு அதிகமாக உள்ளது இந்த வகையான முறை முரண்பாடான முறை மற்றும் வெவ்வேறு திசுக்களுக்கான ஒழுங்குமுறையை இது வரையறுக்கிறது ஆக்ஸின் அளவு புரோட்டோசைலமில் அதிகமாக உள்ளது இந்த ஆக்ஸின் AHP6 புரதத்தை செயல்படுத்தும் இந்த AHP6 புரதம் சைட்டோகினின் சமிக்ஞையை புரோட்டோசைலமில் தடுக்கிறது புரோட்டோசைலம் ஒரு புரோட்டோசைலமாக இருக்க ஆக்ஸின் சமிக்ஞை அதிகமாக இருக்கவேண்டும் அல்லது சைட்டோகினின் சமிக்ஞை இருக்கக்கூடாது மேலும் ஆக்ஸின் TMO 5 மற்றும் LHW வை செயல்படுத்தி அவை LOG 4 ஐ செயல்படுத்துகிறது சைட்டோகினின் உயிரியக்கவியலுக்கு LOG மரபணு அவசியமாகும் சைட்டோகினின் புரோகேம்பியத்துக்கு நகர்கிறது புரோட்டோசைலமில் புரோகேம்பியத்தில் சைட்டோகினின் சமிக்ஞை செயல்படுகிறது இது புரோகேம்பியம் செல் பராமரிப்புக்கு தேவையான மரபியல் முறைகளை செயல்படுத்துகிறது அதேசமயம் ஆக்ஸின் சமிக்ஞை சைலம் அச்சில் வேலை செய்கிறது மற்றும் சைலம் திசுவின் வேறுபடுதலையும் கட்டுப்படுத்துகிறது சைலம் செல்லின் விதி அல்லது அடையாளத்தை வரையறுக்கும் மற்றொரு கட்டுப்பாட்டு முறை SHORTROOT மற்றும் SCARECROW புரதம் மூலம் நடக்கிறது முந்தய வகுப்புகளில் வாஸ்குலர் திசுக்களில் SHORT ROOT புரதம் உருவாவதை பார்த்தோம் வாஸ்குலர் திசுக்களில் SHORT ROOT புரதம் உருவாகும் ஆனால் அது எண்டோடெர்மிஸுக்கு நகர்ந்துவிடுகிறது SHORT ROOT புரதம் செல்லும் எண்டோடெர்மிஸ் இதுதான் வாஸ்குலர் திசுவில் தான் இந்த புரதம் உருவாக்கப்படுகிறது பிறகு எண்டோடெர்மிஸ்ஸுக்கு நகர்கிறது SHORT ROOT புரதம் நியூக்ளியஸ்க்குள் சென்று SCARECROW வை செயல்படுத்துகிறது SCARECROW மற்றும் SHORT ROOT புரதம் இரண்டும் சேர்ந்து மைக்ரோ RNA 165 மற்றும் 166 ஐ செயல்படுத்துகிறது மைக்ரோ RNA என்டோடெர்மிஸில் உருவாகி திரும்பவும் வாஸ்குலர் திசுக்கு செல்கிறது இது ஒரு கிரேட்டியன்ட் உருவாகும் எண்டோடெர்மிஸ்ஸுக்கு நேரடி தொடர்பிலோ அல்லது அருகிலோ இருக்கும் செல்கள் அதிக அளவு மைக்ரோ RNA வை பெரும் இதுவே தொலைவில் இருக்கும் செல்கள் குறைவான அளவு மைக்ரோ RNA வை பெரும் எனவே ஒரு கிரேட்டியன்ட் உருவாகிறது இந்த கிரேட்டியன்ட் மைக்ரோ RNA வின் இலக்கை பிரதிபலிக்கிறது மைக்ரோ RNA வின் அளவு எண்டோடெர்மிஸில் அதிகமாக உள்ளது ஆனால் பெரிசைக்கிள் புரோட்டோசைலம் மற்றும் மெட்டாசைலமில் அதன் அளவு படி படியாக குறைகிறது எனேவ மைக்ரோ RNA வின் அளவு மெட்டாசைலமில் குறைவாக இருக்கலாம் ஆனால் புரோட்டோசைலமில் அதிகமாக இருக்கும் ஹோமியோடொமைன் உள்ள PHABULOSA ட்ரான்ஸ்க்ரிப்ஷன் காரணி தான் மைக்ரோ RNA வின் இலக்கு மெட்டாசைலமில் அதிக அளவு ஹோமியோடொமைன் புரதம் உள்ளது மற்றும் இதன் அள்வு குறையும் புரோட்டோசைலமில் அதிக அளவு மைக்ரோ RNA இருக்கும் ஆனால் HD ZIP புரதம் குறைவாக இருக்கும் இதுவே மெட்டாசைலமில் மைக்ரோ RNA அளவு குறைவாகவும் HD ZIP புரதம் அளவு அதிகமாகவும் இருக்கும் HD ZIP புரதம் செல்லின் அடையாளத்தை வரையறுக்கும் எனவே HD ZIP புரதம் குறைவாக இருந்தால் அந்த செல் புரோட்டோசைலம் ஆகமாறும் மற்றும் HD ZIP புரதம் அதிகமாக இருந்தால் அந்த செல் மெட்டாசைலம் ஆகமாறும் இது போன்ற கட்டுப்பாட்டு முறைகள் சைலம் செல்லின் அடையாளத்தை வரையறுக்குகிறது இந்த அடையாளத்தைத் தவிர மற்றொரு சிறப்பு அம்சமும் உள்ளது இது சைலேம் செல்களுடன் தொடர்புடைய இரண்டாம் நிலை செல் சுவர் உருவாக்கம் ஆகும் பொதுவாக ஒரு செல் சைலேம் செல்லாகக் குறிப்பிட்டவுடன் இந்த சைலேம் செல்கள் இரண்டாம் நிலை செல் சுவர் அமைப்பின் செயல்பாட்டில் நுழைகின்றன இறுதியில் அவை திட்டமிடப்பட்ட செல் இறப்பு செயல்முறையின் மூலம் இறக்கும் இது முக்கியமானது ஏனென்றால் நீர் மற்றும் பிற தாதுக்களை கொண்டுச்செல்லும் ஒரு குழாயாக சைலம் வேலை செய்ய வேண்டும் மேலும் இது மிகவும் வலுவான பண்புகளை கொண்டிருக்க வேண்டும் சைலம் வேறுபடுத்தல் வேறு சில மரபணுகளால் கட்டுப்படுத்தப்படுகிறது அதில் சில மரபணுக்கள் VND 6 7 மற்றும் SND 1 இவையெல்லாம் LOB டொமைன் உள்ள ட்ரான்ஸக்ரிப்ஷன் காரணியாகும் மற்றும் இவை MYB டொமைன் ட்ரான்ஸ்க்ரிப்ஷன் காரணியை கட்டுப்படுத்துகிறது இந்த அனைத்து புரதங்களின் தொடர்பு செல்லுலோஸ் சைலான் லிக்னின்களை வைப்பதன் மூலம் செல்லுலார் மாற்றங்கள் இருப்பதை உறுதி செய்கிறது அவற்றில் சில திட்டமிட்ட செல் இறப்பை கட்டுப்படுத்தி இறுதி செயல்பாட்டு சைலேம் திசுக்களை உருவாக்குகிறது மற்றொரு முக்கியமான வாஸ்குலர் திசு ஃபுளோயம் திசு சைலம் திசுக்கு இணையொத்து ஃபுளோயம் திசு இருப்பதை இந்த படத்தில் பார்க்கலாம் ஃபுளோயமில் இரண்டு முக்கிய திசுக்கள் உள்ளது ஒன்று ஃபுளோயம் சல்லடை குழாய்கள் இவை ஒரு புறம் துணை செல்களுடனும் மற்றொரு புறம் ஃபுளோயம் துருவ பெரிசைக்கிளுடனும் இணைந்துள்ளது எனவே இதை குறுக்கு வெட்டு செய்துப் பார்த்தால் இது சல்லடை குழாய் இது துணை செல்கள் மற்றும் இது பெரிசைக்கிள் செல்கள் இவையெல்லாம் ஃபுளோயம் துருவ பெரிசைக்கிள் செல்களுடன் நேரடியாக இணைந்துள்ளது ஆரம்ப கட்டங்களில் ஃபுளோயம் வளர்ச்சி OPS CLE 40 மத்தியஸ்த BAM கட்டுப்பாட்டின் மூலம் கட்டுப்படுத்தப்படுகிறது இவன் டோஸ் சார்ந்த முறையிலும் BRX சார்ந்த முறையிலும் வேலைசெய்க்கிறது எனவே இந்த வழிமுறைகளும் ரெகுலேட்டர்களும் சேர்ந்து சரியான புரோட்டோஃபுளோயம் உருவாவதை கவனித்துக்கொள்கிறது ஆரம்ப கட்டங்களில் மெரிஸ்டெமடிக் மண்டலம் அல்லது செல் நீட்சி மண்டலம் வரை ஃபுளோயம் புரோட்டோஃபுளோயம் என்று அழைக்கப்படுகிறது பின்பு புரோட்டோஃபுளோயம் பிரத்யேக வேறுபடுதலுக்கு உட்ப்படுத்தப்படுகிறது அதை கட்டுப்படுத்த பல முறைகள் உள்ளது ஃபுளோயம் வளர்ச்சிக்கு மற்றொரு முக்கியமான ரெகுலேட்டர் APL ட்ரான்ஸ்க்ரிப்ஷன் காரணி APL விகாரியில் ஃபுளோயம் அடையாளம் முற்றிலும் மறைந்துள்ளது எனவே ஃபுளோயம் கட்டுப்பாட்டின் முக்கியத்துவத்தை பார்க்கலாம் எனவே தாவரம் வளரும் ஆனால் முழுமையான வாழ்க்கையை வாழாது மேலும் இந்த பிறழ்வு பின்னணியில் எந்த ஃபுளோயம் குறைபாடாக இருக்கிறது என்று பார்ப்போம் சல்லடை செல்லுக்கான மார்க்கர் J0701 இயல்பு வகை வேரில் இந்த மார்க்கர் இருக்கும் ஆனால் APL விகாரியில் இந்த மார்க்கர் இருக்காது எனவே சல்லடை செல்லுக்கான கூறுகள் அங்கு இருக்காது SUC2 புரதம் துணை செல்லுக்கான மார்க்கர் ஆனால் APL விகாரியில் துணை செல்கள் உருவாவது இல்லை எனவே APL சல்லடை கூறுகள் மற்றும் துணை செல்கள் இரண்டு வகை செல்களையும் வேரில் கட்டுப்படுத்துகிறது எனவே இயல்பு வகையை குறுக்கு வெட்டு செய்தால் அதில் சைலம் மற்றும் ஃபுளோயம் செல்களை காணலாம் ஆனால் பிறழ்வு பின்னணியில் ஃபுளோயம் செல்களை வித்தியாசமாக இருக்கும் APL லை பூர்த்தி செய்தால் அதனின் சாதாரண செயல்பாடு திரும்ப வரும் எனவே APL துணை செல்கள் மற்றும் சல்லடை கூறுகள் இரண்டையுகட்டுப்படுத்துகிறது ஆனால் APL தன்னை எங்கே வெளிப்படுத்துகிறது அது இரண்டு வகையில் கட்டுப்படுத்துகிறது அவை செல் தன்னாட்சி கட்டுப்பாடு மற்றும் செல் தன்னாட்சி அல்லாத கட்டுப்பாடு இப்போ ரெகுலேட்டர் ஒரு செல்லில் இருந்து அதன் அடையாளத்தை கட்டுப்படுத்தினால் அது செல் தன்னாட்சி கட்டுப்பாடு இதுவே புரதம் ஒரு செல்லில் இருந்து அருகில் இருக்கும் செல்லை அல்லது வேறு செல்லை கட்டுப்படுத்தினால் அது செல் தன்னாட்சி அல்லாத கட்டுப்பாடு APL புரதத்தின் வெளிப்பாடு முறை சல்லடை கூறுகள் மற்றும் துணை செல்களில் வெளிப்படுகிறது இது நியூக்ளியரைச் சார்ந்த சமிக்ஞை இதை சல்லடை கூறுகளில் பார்க்கலாம் மற்றும் பின்னர் அதை சல்லடை கூறு மற்றும் துணை செல் வேறுபடுதல் மண்டலத்திலையும் பார்க்கலாம் எனவே இது சல்லடை கூறு துணை செல் மற்றும் அதனின் அடையாளத்தை கட்டுப்படுத்தும் போது வெளிப்படுகிறது எனவே APL இரண்டு செல்லுக்கும் ரெகுலேட்டர் ஆகும் சல்லடை கூறு செல்களுக்கு சில குறிப்பிட்ட கட்டுப்பாடு உள்ளதா இந்த அடையாளம் காண மைக்ரோஅரேய்களை பயன்பட்டது அது மிகவும் துல்லியமான முறையில் நிகழ்த்தப்பட்டது இந்த ஃபுளோயம் செல்கள் FACS எனப்படும் நுட்பத்தைப் பயன்படுத்தி வரிசைப்படுத்தப்பட்டன FACS என்பது ஃப்ளோரசன்ட் ஆக்டிவேட்டேட் செல் சோர்ட்டிங் சார்ந்த நுட்பமாகும் எனவே ஃப்ளோரசன்ட் டேக்கை இந்த செல்களில் போட்டால் குறிப்பிட்ட செல்களை திசுவில் இருந்து பிரிக்கலாம் பிறகு ஃபுளோயம் செல்களை APL விகாரியிலிருந்து பிரித்தவுடன் முழு RNA வையும் பிரித்தெடுத்து மைக்ரோஅரே நுட்பம் பயன்படுத்தி எந்த மரபணுவின் வெளிப்பாடு பாதிக்கப்பட்டுள்ளது என்பதை பார்க்கலாம் எனவே இந்த மரபணுக்களிலிருந்து இரண்டு ட்ரான்ஸ்க்ரிப்ஷன் காரணிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது எனவே அவை இரண்டும் NAC டொமைன் உள்ள ட்ரான்ஸ்க்ரிப்ஷன் காரணிகளான NAC 45 மற்றும் NAC 86 ஆகும் APL விகாரியில் NAC 45 மற்றும் NAC 86 முற்றிலும் இருக்காது எனவே APL விகாரியில் NAC 45 மற்றும் NAC 86 வெளிப்படாது NAC 45 மற்றும் NAC 86 இன் வெளிப்பாடு குறிப்பாக சல்லடை கூறுகளில் மட்டுமே தெரிகிறது துணை செல்களில் வெளிப்படாது எனவே சல்லடை கூறுகளை மட்டும் இவை கட்டுப்படுத்துகிறது துணை செல்களை அல்ல இதை நாம் உறுதிசெய்ய NAC 45 அல்லது NAC 86 ஐ ஒற்றை பிறழ்வு செய்தால் அது எந்த ஒரு பினோடைப் மாற்றத்தையும் தராது ஆனால் இதை இரட்டை பிறழ்வு செய்தால் அதன் ககுறைப்பாடை காணலாம் இந்த விகாரி அல்லது இயல்பு வகை சல்லடை கூறு வேறுபாட்டின் வடிவத்தின் விவரங்களில் பகுப்பாய்வு செய்தால் சல்லடை கூறுகளின் ஒரு அடுக்கை பார்த்தால் இது வேர் நுனியை நோக்கியும் இது மேல் பக்கமாக இருப்பதையும் காணலாம் வேர் நுனி பக்கங்களில் சல்லடை செல்கள் மெரிஸ்டெமடிக் மண்டலத்தில் மிகவும் இயல்பாக இருப்பதைக் காணலாம் பின்னர் திடீரென்று ஒரு செல் நீட்சி உள்ளது பின்னர் சில மாற்றங்கள் ஃபுளோயம் செல்களில் தொடங்கின இந்த மாற்றங்கள் உடனடியாக செல்லின் நியூக்ளியஸ் உட்பட அனைத்து சைட்டோபிளாஸமையும் சிதைக்கும் வகையில் மாறும் எனவே செயல்பாட்டு சல்லடை கூறு ஈநியூக்ளியேடட் ஆக உள்ளது அதாவது நியூக்ளியஸ் இருக்காது மற்றும் சைட்டோபிளாஸ்மிக் கூறுகள் பெரும்பாலானவை அழிந்துவிட்டது மேலும் செல்லின் உள்ளே போக்குவரத்து நிகழ்கிறது என்பதை நீங்கள் அறிவதால் அதன் போக்குவரத்து செயல்பாட்டிற்கு இது அவசியம் எனவே போக்குவரத்து அமைப்புக்கு செல் இங்கு குறைந்தபட்ச தடுப்புக் கூறுகளைக் கொண்டிருக்க வேண்டும் இது ஒரு குறிப்பிட்ட முறையில் நடக்கிறது எனவே இது மூன்று நிலைகளாக உள்ளன முதல் நிலை சாதாரணமாக அமைகிறது சல்லடை செல் கூறின் வேறுபாடு அல்லது சிறப்பு வேறுபாட்டின் செயல்முறை இடைநிலை எனப்படும் இரண்டாம் கட்டம் மற்றும் மூன்றாம் நிலையில் சல்லடை கூறுகள் அதனின் நியூக்ளியஸை முற்றிலும் இழந்து காலியாக காணப்படுகிறது மேலும் இரண்டு செல்லுக்கு இடையே உள்ள பொது செல் சுவர்களில் சிறு சிறு துளைகள் இருக்கிறது எனவே தான் இதற்கு பெயர் சல்லடை இந்த துளைகள் தண்ணீர் மற்றும் பிற பொருள்களை ஒரு செல்லில் இருந்து மற்றொரு செல்லிற்கு நகர்த்த உதவுகிறது இரட்டை பிறழ்வில் நியூக்ளியஸ் மற்றும் சைட்டோபிளாஸமின் அழிவு தடுக்கப்படுகிறது எனவே நியூக்ளியஸ் மற்றும் சைட்டோபிளாஸம் அகற்றப்படாததால் சல்லடை கூறுகள் அதனுடைய வேறுபாட்டை நிறைவு செய்யாது அதனால் தாவரங்களின் நாற்று இறக்கும் தாவரம் உயிர் வாழாது இது வேர் நுனியாகும் இதில் சல்லடை கூறுகளை தெளிவாகவும் குறிப்பாகவும் பார்க்க முடியும் ஏனெனில் இது மிகவும் சிறப்பு அம்சத்தைக் கொண்டுள்ளது இது மிகவும் அடர்த்தியான செல் சுவரைக் கொண்டிருப்பதைக் காணலாம் இது மற்ற செல்களிலிருந்து வேறுபடுகிறது மேலும் சல்லடை கூறுக்கு பிரத்யேகமாக CAL 7 புரோமோட்டார் H2B புரதத்தை செயல்படுத்துகிறது H2B என்பது HISTONE2 புரதம் எனவே இது நியூக்ளியர் சார்ந்த புரதம் இங்கு சல்லடை கூறுகளில் ஒரு கட்டம் வரை நியூக்ளியஸ் இருப்பதையும் பின்பு அது இல்லாததையும் பார்க்கலாம் மேலும் இங்கு GFP சமிக்ஞை செல்வதை பார்க்கலாம் அதாவது இங்கு நியூக்ளியஸ் அழிவு நடக்கிறது என்று அர்த்தம் இதற்கு அடுத்து வரவும் செல்களில் நியூக்ளியஸ் முற்றிலும் இருப்பதில்லை ஆனால் பிறழ்வு நிலையில் நியூக்ளியஸ் அழிவதே இல்லை சல்லடை செல்கள் மிக நீளமானவை அப்படி இருந்தும் எல்லா செல்களிலும் நியூக்ளியஸ் காணப்படுகிறது எனவே இரட்டை விகாரியாக இருந்தால் நியூக்ளியஸ் அழியாது எந்த வழிமுறை நியூக்ளியஸ் அழிவதை கட்டுப்படுத்துகிறது என்று பார்ப்போம் NAC 45 மற்றும் NAC 86 நியூக்ளியஸ் அழிவதை கட்டுப்படுத்துகிறது ஆனால் இவை ட்ரான்ஸ்க்ரிப்ஷன் காரணிகள் என்பதால் நியூக்ளியஸ் அழிவை நேரடியாக செய்யமுடியாது இவை சில மரபணுக்கள் மூலம் தான் செய்ய முடியும் இதை கண்டுபிடிக்க மற்றொரு முறை இரட்டை விகாரை மற்றும் NAC 45 யின் அதிக வெளிப்பாடுக்கு மைக்ரோஅரே பயன்படுத்த வேண்டும் இந்த மைக்ரோஅரே பகுப்பாய்விலிருந்து ஒரு சிறிய குடும்பமான நியூக்ளியேஸ் குடும்பத்திலிருந்து நான்கு மரபணுக்கள் அடையாளம் காணப்பட்டன அவை NEN1 NEN2 NEN4 3 ஆகும் இந்த மரபணுக்கள் சல்லடை கூறுகளில் வெளிப்படுத்தப்படுகின்றன ஆரம்ப சல்லடை கூறுகளில் இந்த மரபணு வெளிப்படுகிறது மற்றும் புரதம் உருவாகுகிறது ஆனால் நியூக்ளியஸ்க்குள் செல்லமுடியாது எனவே நியூக்ளியஸை அழிக்கும் செல்லுக்குள் இந்த புரதம் செல்கிறது முன்பு இந்த புரதம் நியூக்ளியஸ்க்குள் செல்ல முடியவில்லை இதற்கு இரண்டு கட்டுபாட்டுமுறை உள்ளது ஒன்று நியூக்ளியஸ் மரபணுக்கள் சல்லடை கூறுகளில் வெளிப்படுவதை ட்ரான்ஸ்க்ரிப்ஷன் நிலையில் கட்டுப்படுத்துவது மற்றொன்று போஸ்ட் ட்ரான்ஸ்லேஷனல் நிலையில் கட்டுப்படுத்துவது இதே மாதிரியான வெளிப்பாடு NEN 2 மற்றும் NEN 4 இல் வெளிப்படுகிறது அதாவது இது நியூக்ளியஸை அழிக்கும் செல்லில் வெளிப்படுகிறது எனவே நீங்கள் பார்த்தால் ஆரம்ப செல்கள் வெளிப்படுத்தாது பின்னர் செல் நியூக்ளியஸ் சிதைந்துவிடும் எனவே எந்த நியூக்ளியஸும் இல்லை சமிக்ஞை இல்லை ஆனால் இந்த செல்களில் உள்ள NEN4 புரத கருவுநியூக்ளியஸ்க்குள் மட்டுமே இருக்கக்கூடியது எனவே நியூக்ளியேஸ் தான் நியூக்ளியஸ் சிதைவுக்கு காரணமாக இருக்கலாம் என்று கூறுகிறது NEN 4 பிறழ்ந்த பின்னணி இருக்கும்போது இது மரபணு ரீதியாக ஆதரிக்கப்படுகிறது இந்த பிறழ்ந்த பின்னணியில் நியூக்ளியஸ் சிதைவு குறைபாடுடையது என்பதை காணலாம் எனவே இங்கே NEN4 இல்லாமல் இருப்பதை தவிர எல்லாம் இயல்பாக இருக்கிறது இவை அனைத்தும் சல்லடை கூறுகள் மற்றும் துணை செல் இரண்டையும் APL கட்டுப்படுத்துகிறது என்று கூறுகின்றன APL இந்த செயல்பாட்டின் போது NEN NAC45 and 86 ஐ ஒழுங்குபடுத்துகிறது NEN 1 முதல் 4 வரை ஒழுங்குபடுத்துவதன் மூலம் NAC45 சல்லடை கூறு வேறுபாடு சைட்டோபிளாசம் மற்றும் நியூக்ளியஸ் சிதைவை ஒழுங்குபடுத்துகிறது இந்த NEN குறிப்பாக கரு சிதைவை ஒழுங்குபடுத்துகிறது எனவே இந்த வழிமுறைகள் மூலமாக தான் முதிர்ந்த ஃபுளோயம் மற்றும் முதிர்ந்த சல்லடை கூறு செல்கள் உருவாகுகிறது இந்த முதிர்ந்த சல்லடை கூறு செல்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை மற்றும் சல்லடை துளை போன்ற அமைப்பு கிட்டத்தட்ட காலியாக உள்ளதால் இது மிக திறமையான போக்குவரத்து முறைக்கு பொருத்தமானது எனவே இதுவரை நாம் வாஸ்குலர் வளர்ச்சியில் படித்தவையைச் சுருக்கமாக பார்ப்போம் AUXIN RESPONSE FACTOR MP ஐ ஆக்ஸின் கட்டுப்படுத்துகிறது MP ATHB 4 ஐ கட்டுப்படுத்துகிறது மற்றும் WOX 4 மரபணு மூலம் வாஸ்குலர் ஸ்டெம் செல் முறைகளை ஒழுங்குபடுத்தப்படுகிறது ஃபுளோயம் தரப்பிலிருந்து மற்றொரு கட்டுப்பாடு உள்ளது இது CLE1 CLE41 மற்றும் CLE44 மத்தியஸ்த ஒழுங்குமுறை ஆகும் மேலும் இது இந்த ஸ்டெம் செல்கள் அடையாளத்தை சீராக்க PXY TDR மூலம் செயல்படுகிறது பின்பு SHORTROOT புரதம் மற்றும் SCARECROW புரதம் மைக்ரோ RNA மற்றும் HD ZIP மத்யஸ்த புரதம் ஆகியவை மூலம் சில செயல்பாட்டு முறைகள் உள்ளது இது சைலம் செல் அடையாளம் புரோட்டோசைலம் மற்றும் மெட்டாசைலம் அடையாளத்தை ஒழுங்குபடுத்துகிறது மற்றொரு ரெகுலேட்டர் VND7 ஆகும் இது புரோட்டோசைலம் அடையாளத்தை ஒழுங்குபடுத்துகிறது VND6 மெட்டாசைலம் அடையாளத்தை ஒழுங்குபடுத்துகிறது ஆனால் மறுபுறம் APL ஃபுளோயம் அடையாளத்தை செயல்படுத்துகிறது துணை செல் மற்றும் சல்லடை கூறு இரண்டையும் APL ஒழுங்குபடுத்துகிறது சல்லடை கூறுகளின் வேறுபாடு NAC 45 NAC 86 மற்றும் NEN மத்யஸ்த சமிக்ஞை பாதையைப் பயன்படுத்துகிறது ஆக்ஸின் AHP6 மற்றும் சைட்டோகினின் சார்ந்த முறைகளை பயன்படுத்தி புரோட்டோசைலம் கட்டுப்படுத்தப்படுகிறது இத்துடன் இந்த வகுப்பை நிறுத்திக்கொள்வோம் அடுத்த வகுப்பில் வேர் கிளைத்தல் பற்றி பார்ப்போம் மிக்க நன்றி